ஸ்பேரிக்கல் வேவ் பங்ஷன்னின் ரேடியல் காம்போனென்ட்கூறுக்கான சமன்பாடு சிமெட்ரிக் போடன்சியல் மற்றும் அதன் தீர்வின் பொதுவான பண்புகள் ஸ்பேரிக்கல் சிமெட்ரிக் கோள சமச்சீர் அமைப்புகளுக்கான ஷ்ராடின்ஜெர் சமன்பாட்டைப் பார்த்து வருகிறோம் மேலும் H மற்றும் L2 என்பது 0 க்கு சமம் என்பதைக் காட்டியுள்ளோம் இது L2 ஒரு நல்ல குவாண்டம் எண் என்பதைக் குறிக்கிறது ஹாமில்டோனியன் 22m∂r r2∂rL22mr2Vr என காட்டியுள்ளோம் எனவே இந்த ஷ்ராடின்ஜெர் சமன்பாடு என்பது 22m∂r r2∂rL22mr2VrEψ ஆகும் நான் உங்களிடம் r ஐ R என எழுத முடியும் என்று சொல்ல முடியும் இது r மற்றும் வேறு சில செயல்பாடுகளை மட்டுமே சார்ந்துள்ளது அதை நான் Ylmθϕ என கொடுக்கிறேன் பின்னர் இதை எழுதி வேரியபில் களைப் மாறிகளைப் பிரிக்கவும் நீங்கள் கண்டுபிடிப்பது என்னவென்றால் இந்த சமன்பாடு 22m1r2∂r r2dRdrll122mr2RVrRER ஆக மாறுகிறது ஏனென்றால் Ylm உங்களுக்கு இந்த ll1 டேர்ம் ஐ தருகிறது இதை நான் வெளிப்படையாகச் உங்களுக்கு செய்து காண்பிக்கிறேன் எனவே நான் இந்த சமன்பாடு 22m1r2∂r r2∂rL22mr2VrE ஐ கொண்டிருக்கும்போது நான் எழுதுகின்ற என்பது மற்ற பங்ஷன்னின் r அதாவது R இன் சில பங்ஷன் ஐ எழுதுவதற்கு சமம் இதை நான்Yθϕ என எழுதுகிறேன் பிறகு நான் பெறுவது என்னவென்றால் 22m1r2∂r r2dRdrYR2mr2L2YVrRYERY என்பது ஆகும் பின்னர் நீங்கள் இந்த முழு விஷயத்தையும் 1 RY ஆல் வகுத்து r2 ஆல் பெருக்கினால் 22m1Rddrr2dRdrVr E12mYL2Yλ என பெறலாம் எனவே நீங்கள் கண்டுபிடிப்பது 12mL2YλYஎன்பது ஆகும் இது இந்த ஐகன் பங்ஷன் Y என்பது L2 க்கான ஐகன் பங்ஷன் என்பதை உடனடியாக நீங்கள் அறிவீர்கள் அப்படியென்றால் என்பது இதற்கு சமமாக இருக்கும் இது ll122m என்பதை தவிர வேறு இல்லை நீங்கள் அதை மீண்டும் r சமன்பாட்டிற்கு கொண்டு வருகிறீர்கள் இறுதியில் நீங்கள் பெறும் சமன்பாடு 22m1r2∂r r2dRdrY ll122mr2RVrRER என்பது ஆகும் எனவே எனர்ஜிஆற்றல் E என்பது L மற்றும் ரேடியல் பங்ஷன் r ஐ மட்டுமே சார்ந்துள்ளது ஆகவே எனர்ஜிஆற்றல் E என்பது அங்குலார் மொமெண்ட்டம்த்தை கோண உந்தம் சார்ந்துள்ளது இது குறைவாக இருப்பதை விட அதிகமாக எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அதிகமாக கைனட்டிக் எனர்ஜிஇயக்க ஆற்றல் மற்றும் E ஆகியவை போடன்சியல் V மூலம் R ஐ சார்ந்துள்ளது எனவே ஒரு ஸ்பேரிக்கல் சிமெட்ரிக் போடன்சியல்க்கான கோள சமச்சீர் ஆற்றல் வேவ் பங்ஷன் ன்அலை செயல்பாடு கோண பகுதி ஒன்றுதான் என்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள் எனவேஸ்பேரிக்கல் சிமெட்ரிக் கோள சமச்சீர் அமைப்புகளுக்கான கோண பகுதி என்பது அனைத்து V க்கும் சமம் மேலும் இது என்ன இது L 2 ஆபரேட்டரின் ஐகன் பங்ஷன்கள் இது r காம்போனென்ட்டன்கூறு V ஐ மட்டுமே சார்ந்து இருக்கும் எனவே என்னுடைய என்பது R Y ஐத் தவிர வேறில்லை நான் இதை Ylmθϕ என எழுத முடியும் எனவே இப்போது உள்ளது மற்றும் எதிர்பார்த்தபடி L2 மற்றும் Lz யின் ஐகன் பங்ஷன் ஏனெனில் இவை கன்செர்வேட் அளவுகள் மற்றும் கூடுதலாக நான் இந்த r ஐ பெறுகிறேன் மேலும் r க்கான சமன்பாடு 22m1r2ddrr2dRdrll122mr2RVrRER என்பது ஆகும் மேலும் இதை நாம் விரிவாக்கும்போது 22md2Rdr2 22mdRdrll122mr2RVrRER என எழுதலாம் இப்போது இந்த சமன்பாடு இரண்டாவது டேரிவேட்டிவ் வழித்தோன்றல் மற்றும் முதல் டேரிவேட்டிவ் r வழித்தோன்றல் இரண்டையும் உள்ளடக்கியது நாங்கள் அதை எளிமைப்படுத்த விரும்புகிறோம் ஆனால் அதற்கு முன் R எல்லா இடங்களிலும் பைன்நட் வரையறுக்கப்பட்டதாக ஆக இருக்க வேண்டும் என்று கூறுவோம் ஏனென்றால் பைன்நட் வரையறுக்கப்பட்டதாக ஆக இருக்க வேண்டும் நான் கண்டறிந்த எந்தவொரு தீர்வும் எல்லா இடங்களிலும் r பைன்நட் வரையறுக்கப்பட்டதாக ஆக இருக்க வேண்டும் R என்பது 0 மற்றும் r தொலைவில் செல்கிறது என்பது உட்பட பௌவ்ன்ட் ஸ்டேட் க்கு R என்பது 0 க்கு செல்ல வேண்டும் ஏனெனில் r இன்பைன்நட் க்கு முடிவிலி செல்கிறது ஏனெனில் பௌவ்ன்ட் ஸ்டேட் பகுதிக்கு நாம் முடிவிலிக்கு தப்பி செல்ல முடியாது எனவே இப்போது நாம் செய்யப்போவது ஒரு குறிப்பிட்ட டேர்ம் யில் r ஐ எழுதுவதன் மூலம் இந்த சமன்பாட்டை எளிதாக்குவது அல்லது அதற்கு முன்னர் dR dr எல்லா இடங்களிலும் பைன்நட் ஆகவும் வரையறுக்கப்பட்டதாகவும் இருக்க வேண்டும் என்பதையும் நான் குறிப்பிட வேண்டும் இதனுடன் இன்னும் ஒரு கண்டிஷன்இது தொடர்ச்சியானதாக இருக்க வேண்டும் எனவே பைன்நட் வரையறுக்கப்பட்டது மற்றும் தொடர்ச்சியானது மேலும் எல்லா இடங்களிலும் இது ஒரு வரையறுக்கப்பட்ட மற்றும் தொடர்ச்சியானதாக இருக்க வேண்டும் இப்போது இந்த சமன்பாட்டை நாம் எளிதாக்குவோம் எனவே என்னிடம் உள்ள சமன்பாடு 22md2Rdr2 22mrdRdrll122mr2RVrRERஎன்பதாகும் இதை Rrur என்று எழுதுவோம் R எல்லா இடங்களிலும் பைன்நட் ஆக வரையறுக்கப்பட்டது உள்ளதால் u என்பது 0 க்கு செல்ல வேண்டும் r என்பது 0 ஆக வேகமாக செல்ல வேண்டும் மேலும் இது சமமாக இருக்கலாம் எனவே u என்பது 0 க்கு செல்ல வேண்டும் r என்பது 0 ஆக வேகமாக செல்ல வேண்டும் r ஐ விட அல்லது r ஆக இருக்க வேண்டும் பின்னர் r மட்டுமே இருக்கும் r என்பது 0 ஆக தொடர்ந்து பைன்நட் ஆக வரையறுக்கப்பட்டதாக இருக்கும் ஆனால் என்ன செய்வதுஅதாவது நான் உங்களிடம் உள்ள இந்த கண்டிஷன் உடன் நிபந்தனை என்னிடம் உள்ள u வின் மேல் நான் அதை என்ன செய்யப் போகிறேன் நான் வேறு ஒரு மதிப்பை அப்ளை செய்யப்போகிறேன் இது என்ன செய்கிறது என்றால் இது எனக்கு விஷயங்களை எளிதாக்குகிறது ஏனெனில் இப்போது dRdr என்பது 1rdudr 1r2u ஆகவும் d2Rdr2 என்பது 1r d2udr2 2r2dudr2r3uக்கு சமமாகவும் இருக்கும் இப்போது இதை இங்கே ஷ்ராடின்ஜெர் சமன்பாட்டில் அப்ளை செய்து 22m1r d2udr2 2r2dudr2r3u 2mr1rdudr 1r2u ஐப் பெறுவோம் பின்னர் எனக்கு ll12mr3uVrurEur கிடைக்கிறது

இப்போது சில டேர்ம் ஐ கான்செல் செய்வோம் dudr உடனான டேர்ம் இங்கே dudr உடன் கான்செல் செய்கிறது ur3 உடன் உள்ள இந்த டேர்ம் இங்கே கான்செல் செய்யப்படுகிறது எனவே என்னிடம் எஞ்சியிருப்பது 22m urll122mr3uVrurEurஆகும் இங்கே u என்பது d2udr2 ஐத் தவிர வேறில்லை சமன்பாட்டை r ஆல் பெருக்கினால் இந்த சமன்பாடு 22m ull122mr2uVruEu ஆக வெளிவரும் இது ஒரு டைமென்சனல் மோஷன்னிற்கான பரிமாண இயக்கத்திற்கான ஷ்ராடின்ஜெர் சமன்பாடு போன்றது இதை தவிர இந்த Vr க்கும் இங்கே கூடுதல் டேர்ம் உள்ளது அல்லது இது ஒரு u ஆகும் இங்கே கிளாசிக்கல் மெக்கானிக்ஸிலிருந்து நினைவுகூருங்கள் சென்ட்ரல் போர்ஸ் மத்திய சக்திகளில் இயக்கத்தில் veff என்பது Vrl22mr2 ஆக இருந்தது எனவே இங்கே இந்த டேர்ம் உங்களுக்கு veffஎன்பதற்கு மிகவும் ஒத்திருக்கிறது இது l22mr2 என்று கிடைக்கிறது குவாண்டம் மெக்கானிக்ஸ் தவிர நான் ll1 என பெறுகிறேன் எனவே இந்த சமன்பாடு என்பது வேறு ஒன்றும் இல்லை அது 22m uveffuEu என்பது ஆகும் இது சரியாக சமன்பாடு இருக்க விரும்புவது போலவே அங்கு veffrVrll122mr2 என்பதாகும் இப்போது போடன்சியல் களுக்கு ஆற்றல் r க்கு அருகில் r வழக்கமான 0 க்கு சமமானது இப்போது r பற்றிய சில பொதுவான பண்புகளை இந்த சமன்பாட்டிலிருந்து தெரிவிக்க முடியும் எனவே என்னிடம் உள்ள சமன்பாடு 22mull122mr2uVruEu என்பதாகும் எனவே Vr என்பது மைனஸ் 1 r அல்லது அதற்கு மேம்பட்டதாக இருக்கலாம் சிறந்தது என்று நான் கூறுவது இது 1 r ஐ விட வேகமாக வெடிக்காது இப்போது இந்த சமன்பாடு 22mull12mr2u0 என மாற்றுகிறது r என்பது 0 ஆக இருப்பதால் ஏனென்றால் நான் E u ஐ புறக்கணிக்க முடியும் மேலும் நான் Vr ஐ புறக்கணிக்க முடியும் எனவே இதுதான் சமன்பாடாகும் நீங்கள் டேர்ம் ஐ மறுசீரமைத்தால் அடிப்படையில் u ஐ நீங்கள் தீர்க்கிறீர்கள் என்றால் நமக்கு சமன்பாடு u ll12r20 என கிடைக்கும் நான் u ஐ r இன் வரிசையில் இருக்க எடுத்துக் கொண்டால் நீங்கள் ll10 என பெறுவீர்கள் எனவே என்பது l க்கு சமமாக இருக்கலாம் அல்லது என்பது l1 க்கு சமமாக இருக்கலாம் எனவே r என்பது 0 க்கு செல்லும்போது u யின் தீர்வு r l அல்லது rl1ஆக செல்கிறது எனவே நாம் கண்டுபிடித்தது என்னவென்றால் u என்பது r l அல்லது rl1ஐ ஏற்படுத்துகிறது நமக்கு urr என்பது பைன்நட் ஆக வரையறுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும்r என்பது 0 ஆக இருப்பதால் ஏனெனில் r பைன்நட் ஆக வரையறுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் எனவே r l தீர்வு ஏற்றுக்கொள்ளப்படாது எனவே ur என்பது r 0 க்கு செல்லும்போது rl1 ஆக செல்கிறது R 0 ஆக ஷ்ராடின்ஜெர் சமன்பாட்டின் தீர்வு r 0 க்கு செல்லும்போதுr l ஆக செல்கிறது எனவே r என்பது l ஐப் பொறுத்தது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இப்போது இதன் மூலம் நாம் கண்டுபிடிக்கிறோம் எனவே இது இங்கிருந்து நாம் காணக்கூடிய u இன் ஒரு பண்பு ஆகும் இப்போது நீங்கள் தொலைதூரத்தில் செல்லும்போது அதாவது r மற்ற பண்புகள் மற்றும் அவை அனைத்தும் V பொறுத்தது ஆனால் இது ஒரு u சமன்பாட்டிலிருந்து நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய பொதுவான விஷயம் இப்போது தீர்க்கப்படுவது u சமன்பாடு ஏனெனில் அது தீர்க்க எளிதானது எனவே இந்த விரிவுரையை இப்போது இப்படி சொல்லி முடிக்கிறேன் ஒரு பொதுவான ஸ்பேரிக்கல் சிமெட்ரிக் போடன்சியல் கோள சமச்சீர் ஆற்றல் V க்கான ஷ்ராடின்ஜெர் சமன்பாட்டை நாங்கள் எழுதியுள்ளோம் பின்னர் ரேடியல் காம்போனென்ட் களை கூறு எழுதுவதன் மூலம் இங்கே என்பது ரேடியல் காம்போனென்ட்கூறு மற்றும் Ylmθϕ என வழங்கப்படும் r இன் சமன்பாடு 22m1r2ddrr2dRdrYll122mr2RVrRER ஆக இருப்பதைக் கண்டோம் பின்னர் R ஐ urr என எழுதுவதன் மூலம் u க்கான சமன்பாட்டைக் கண்டறிந்தோம் இது ஒரு பரிமாண சமன்பாடு 22mull122mr2uVruEu என்பதை போன்றது இது சமன்பாடு 22muveffruEu க்கு சமம் மேலும் இறுதியாகக் கண்டுபிடித்தோம் V ஐப் பொருட்படுத்தாமல் வழக்கமாக இருக்கும் வரை 1 r ஐ விட வேகமாக வீசாது ஏனெனில் r 0 அல்லது R என்பது rl குறிக்கிறது ஏனெனில் r 0 க்கு செல்கிறது அடுத்த விரிவுரையில் நாம் ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் கவனம் செலுத்தப் போகிறோம் அது ஹைட்ரஜன் அணுவாக இருக்கும்